இந்த தொகுதியில் ஒரு தீர்வி பயன்படுத்தி நேரியல் நிரலாக்க சிக்கல்களை நாம் தீர்ப்போம் இந்த பாடத்திட்டத்தில் இதுவரை நேரியல் நிரலாக்க சிக்கல் போக்குவரத்து சிக்கல் மற்றும் சிறப்பு வழிமுறைகளைப் பயன்படுத்தி ஒதுக்கீடு சிக்கல் ஆகியவற்றை நாம் தீர்த்துள்ளோம் LP யை வரைகலை முறை இயற்கணித முறை மற்றும் சிம்ப்ளக்ஸ் வழிமுறை ஆகியவற்றைப் பயன்படுத்தி கையால் கணக்கீடுகளை தீர்த்துள்ளோம் இப்போது பெரிய நேரியல் நிரலாக்க சிக்கல்கள் பெரிய போக்குவரத்து சிக்கல்கள் மற்றும் ஒதுக்கீடு சிக்கல்கள் ஆகியவற்றை கையால் தீர்ப்பது கடினம் நமக்கு தீர்வுகள் தேவை ஏராளமான தீர்வுகள் உள்ளன வணிக தீர்விகள் கிடைக்கின்றன திறந்த மூல தீர்வுகள் கிடைக்கின்றன மற்றும் பிற LP தீர்வுகளும் கிடைக்கின்றன இப்போது எக்செல் தீர்வியைப் பயன்படுத்துவோம் எக்செல் தீர்வியை பயன்படுத்தி நேரியல் நிரலாக்க சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதை நான் கூறுகிறேன் இந்த நேரியல் நிரலாக்க சிக்கல்களை எக்செல் விரிதாள்களில் எழுதவும் அவற்றை தீர்க்கவும் உங்களுக்கு சரியான எக்செல் தேவை எனவே நேரியல் நிரலாக்கத்தில் நாம் பயன்படுத்திய அதே உதாரணத்தைப் பயன்படுத்தி இதை விளக்குவோம் எனவே 3X1 3X2 ≤ 21 மற்றும் 4X1 3X2 ≤ 24 க்கு உட்பட்டு 10X1 9X2 ஐ அதிகரிக்கவும் எக்செல் விரிதாளைப் பயன்படுத்தி இந்த எடுத்துக்காட்டை எவ்வாறு தீர்ப்பது என்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன் இப்போது இந்த விரிதாளைத் திறக்கும்போது பல உள்ளன மேலும் தரவைக் கிளிக் செய்யலாம் அது இங்கே கிடைக்கிறது நீங்கள் தீர்வைக் கண்டுபிடிப்பீர்கள் அது இங்கே எழுதப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் உங்களிடம் உள்ள பதிப்பு தீர்வியை ஆதரிக்கவில்லை என்றால் நீங்கள் தீர்வியை சேர்க்க வேண்டும் எனவே நீங்கள் பதிப்பைப் பொறுத்து துணை நிரல்களைப் பயன்படுத்த வேண்டும் இப்போது கோப்பிலிருந்து செல்ல ஒரு வழி இருக்கும் பின்னர் நாம் விருப்பங்களைப் பார்க்கலாம் விருப்பங்களிலிருந்து நாம் துணை நிரல்களைச் தேர்வு செய்யலாம் பின்னர் மைக்ரோசாஃப்ட் சொல்வர் சேர்க்கையைச் செய்யலாம் ஆம் என்று சொல்லும்போது மைக்ரோசாஃப்ட் சால்வர் இங்கே தோன்றும் எனவே எக்செல் தாளின் ஒரு பகுதியாக தீர்வி வருகிறது எனவே நான் X1 மற்றும் X2 என இரண்டு மாறிகள் எழுதப் போகிறேன் எனவே நான் இந்த மாறிகள் X1 மற்றும் X2 என எழுதப் போகிறேன் எனவே தொடங்குவதற்கு முன் அவற்றிற்கு சில மதிப்புகளைக் கொடுக்கிறேன் 2 மற்றும் 3 என்று எடுத்து கொள்ளுங்கள் நான் அவற்றிற்கு இரண்டு மதிப்புகளைக் கொடுக்கிறேன் இப்போது எனது குறிக்கோள் செயல்பாடு அதிகரிக்க வேண்டும் எனவே அதைக் காட்ட நான் இங்கு அதிகபட்சமாக எழுதுகிறேன் நான் அதிகரிக்கிறேன் இப்போது இந்த சிக்கலுக்கான நம் புறநிலை செயல்பாட்டை அதிகப்படுத்தும் செயல்பாடு 10X1 9X2 ஆகும் எனவே நான் இங்கே 10 மற்றும் 9 குணகங்களை எழுதுகிறேன் எனவே நான் 10X1 9X2 ஐ அதிகரிக்கிறேன் எனவே நான் அதிகபட்சமாக இருப்பதை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக இங்கு அதிகபட்சமாக எழுதுகிறேன் எனவே நான் இங்கு அதிகப்படுத்துவது 10X1 மற்றும் நான் கொடுத்த மதிப்புகளுக்கு சமம் இது 2 மற்றும் 3 ஆகும் புறநிலை செயல்பாடு மதிப்பு 47 ஆகும் இது 10X1 9X2 இது 47 இப்போது எனக்கு இரண்டு தடைகள் உள்ளன முதல் கட்டுப்பாடு 3X1 3X2 4 ≤ 21 மற்றும் இரண்டாவது கட்டுப்பாடு 4X1 3X2 ≤ 24 எனவே இந்த 2 நிலைகளிலும் இரண்டு தடைகளையும் எழுதப் போகிறேன் எனவே இங்கே நான் முதல் கட்டுப்பாட்டின் இடது புறத்தை எழுதப் போகிறேன் எனவே நான் சமமாகச் சொல்கிறேன் முதல் கட்டுப்பாட்டின் இடது புறம் 3X1 3X2 ஆகும் எனவே இந்த 3X1 இன் மதிப்பால் பெருக்கப்படுகிறது 3X1 3X2 இன் மதிப்பால் பெருக்கப்படுகிறது இது 3 எனது இடது கை பக்கமாகும் எனவே இது X1 மற்றும் X2 இன் கொடுக்கப்பட்ட மதிப்புகளுக்கு 3X1 3X2 ஆகும் அவை 2 மற்றும் 3 ஆகும் எனவே 3X1 3X2 ≤ 21 எனது அடுத்த கட்டுப்பாடு 4X1 3X2 ≤ 24 எனவே இந்த இடது புறம் எழுதுகிறேன் எக்ஸ் 1 3 இன் மதிப்பில் எக்ஸ் 2 இன் மதிப்புக்கு 4 க்கு சமம் இது 17 ஆகும் எனவே இப்போது இது ≤ 24 ஆக இருக்க வேண்டும் எனவே நான் இப்போது இந்த தாளில் LP உருவாக்கியுள்ளேன் நான் வரையறுத்துள்ளேன் X1 மற்றும் X2 என இரண்டு முடிவு மாறிகள் நான் பெயரிட்டுள்ளேன் நான் சில மாறிகளுக்கு தன்னிச்சையான மதிப்புகளை கொடுத்துள்ளேன் அவை 2 மற்றும் 3 ஆகும் இந்த நிலையில் நான் புறநிலை செயல்பாட்டை வரையறுத்துள்ளேன் இது 10X1 9X2 இன் மதிப்பு இது X1 X2 2 மற்றும் 3 ஆக இருக்கும்போது 47 ஐ எடுக்கும் இரண்டு தடைகள் உள்ளன இந்த பகுதி இரண்டு தடைகளையும் குறிக்கிறது இந்த பகுதி இரண்டு தடைகளையும் குறிக்கிறது அவை இங்கே உள்ளன எனவே முதல் கட்டுப்பாடு 3X1 3X2 என்பது மதிப்பு 21 ஐ விடக் குறைவாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது இரண்டாவது கட்டுப்பாடு 4X1 3X2 ≤ 24 இன் மதிப்பாகும் எனவே நாம் சிக்கலை அமைத்துள்ளோம் அதை நாம் உகந்ததாக மாற்றவில்லை இப்போது இந்த சிக்கலை நாம் தீர்க்க வேண்டும் அதாவது இந்த 6 மற்றும் 3 நிலைகளின் சரியான மதிப்புகளை நாம் பெற வேண்டும் சரியான மதிப்பைப் பெற வேண்டும் எனவே நான் என்ன செய்வது நான் இப்போது தீர்வி என்று அழைக்கிறேன் எனவே நான் தரவுக்குச் செல்கிறேன் இந்த தீர்வைக் கிளிக் செய்கிறேன் இது போன்ற ஒன்றைப் பெறுகிறேன் எனவே நான் இதை போதுமான அளவு நகர்த்துகிறேன் எனவே எனது புறநிலை செயல்பாடு இது 10X1 9X2 ஆக இருக்கும் எனவே இந்த நிலை பி 4 நிலை எனது புறநிலை செயல்பாடு என்று சொல்ல இங்கே கிளிக் செய்க எனவே நான் அங்கு கிளிக் செய்கிறேன் புறநிலை செயல்பாடு இந்த நிலையில் உள்ளது மற்றும் இந்த புறநிலை செயல்பாடு அதிகரிக்க வேண்டும் எனவே நான் மேக்ஸிமைஸ் என்பதைக் கிளிக் செய்கிறேன் இங்கே ஒரு அதிகபட்சம் உள்ளது நீங்கள் அதை உண்மையில் செய்யும்போது நீங்கள் காண்பீர்கள் மேலும் அதை அதிகரிக்க சொடுக்கவும் இப்போது மூலம் மாறி கலங்களை மாற்றுவதன் மூலம் மற்றொரு விஷயம் உள்ளது அதாவது மாறிகளுக்கு ஒத்த நிலைகள் என்ன இப்போது இந்த இரண்டு நிலைகளும் பி 3 மற்றும் சி 3 மாறிகளுக்கு ஒத்திருக்கின்றன எனவே நான் இங்கே கிளிக் செய்கிறேன் பின்னர் ஷிப்டைப் பயன்படுத்தி அதை இங்கே நகர்த்தவும் இப்போது நான் இங்கே B3 மற்றும் C3 ஐ நிலைகளாகப் பெறுகிறேன் இப்போது நீங்கள் உண்மையில் அதைச் செய்யும்போது நீங்கள் பார்க்க முடியும் இந்த நேரத்தில் சிறிய அளவு காரணமாக நீங்கள் அதைப் பார்க்க முடியவில்லை எனவே பி 3 மற்றும் சி 3 இங்கே எழுதப்பட்டுள்ளன இப்போது நான் புறநிலை செயல்பாட்டு நிலையை வரையறுத்துள்ளேன் அது அதிகபட்சம் என்று வரையறுத்துள்ளேன் மேலும் மாறிகளின் நிலையையும் வரையறுத்துள்ளேன் இப்போது நான் தடைகளைச் சேர்க்க வேண்டும் எனவே வலது புறத்தில் இங்கே ஒரு சேர்க்கை உள்ளது ஒரு ஆட் பொத்தான் உள்ளது எனவே நான் இங்கே அந்த ஆட் பொத்தானைக் கிளிக் செய்கிறேன் இது போன்ற மற்றொரு சாளரத்தைப் பெறுகிறேன் எனவே நான் முதல் தடைக்குச் செல்கிறேன் இது முதல் கட்டுப்பாடுகளின் இடது புறம் எனவே நான் அதைக் கிளிக் செய்கிறேன் எனது முதல் கட்டுப்பாடு B6 என்ற நிலையால் வழங்கப்படுகிறது இப்போது இது குறைவான அல்லது சமமானதாகும் எனவே நான் இந்த நிலைக்குத் திரும்பிச் சென்று ஏற்கனவே இருந்ததை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ சொடுக்கவும் வலது புற நிலை இங்கே உள்ளது இது டி 6 ஆகும் எனவே வலது புறம் டி 6 என்று சொல்ல நான் டி 6 நிலையை சொடுக்கிறேன் எனவே இது எனது முதல் தடை மற்றும் அதற்கு முதல் தடையை நான் சேர்க்கிறேன் இப்போது நான் இரண்டாவது தடைக்கு செல்ல வேண்டும் இரண்டாவது கட்டுப்பாட்டின் இடது புறம் பி 7 நிலை எனவே செல் குறிப்பின் கீழ் இதைக் கிளிக் செய்கிறேன் எனவே நான் B7 நிலையைப் பெறுகிறேன் இப்போது இது குறைவான அல்லது சமமானதாகும் எனவே நான் இந்த நிலைக்குத் திரும்பிச் சென்று ஏற்கனவே இருந்ததை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ சொடுக்கவும் வலது புற நிலை இங்கே உள்ளது இது டி 6 ஆகும் எனவே வலது புறம் டி 6 என்று சொல்ல நான் டி 6 நிலையை சொடுக்கிறேன் எனவே இது எனது முதல் தடை மற்றும் அதற்கு முதல் தடையை நான் சேர்க்கிறேன் இப்போது நான் இரண்டாவது தடைக்கு செல்ல வேண்டும் இரண்டாவது கட்டுப்பாட்டின் இடது புறம் பி 7 நிலை எனவே செல் குறிப்பின் கீழ் இதைக் கிளிக் செய்கிறேன் எனவே நான் B7 நிலையைப் பெறுகிறேன் முன்னிருப்பாக என்னிடம் குறைவாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது எனவே நான் அதை அப்படியே வைத்திருக்கிறேன் கட்டுப்பாட்டின் வலது புறம் டி 7 ஆகும் எனவே டி 7 ஐப் பெற நான் அங்கு கிளிக் செய்கிறேன் எனவே நான் சேர்க்கிறேன் இப்போது நான் இரண்டு தடைகளையும் சேர்த்துள்ளேன் எனவே நான் அதிலிருந்து வெளியே வருகிறேன் எனவே அதிலிருந்து வெளியே வர ரத்துசெய் அழுத்துகிறேன் இப்போது சிக்கல் இங்கே வரையறுக்கப்பட்டுள்ளது இப்போது புறநிலை செயல்பாடு செட் ஆப்ஜெக்டிவ் என்று அழைக்கப்படுகிறது இது என்னுடன் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் தாளில் நீங்கள் காணலாம் அதுதான் நிலை B4 மேக்ஸிமைஸ் சொடுக்கப்பட்டது மாறி நிலைகள் கிளிக் செய்யப்படும் B3 மற்றும் C3 ஆகும் இரண்டு தடைகள் B6 ≤ D6 மற்றும் B7 ≤ D7 இப்போது நாம் இங்கே ஆப்ஷனுக்கு செல்கிறோம் அங்கே பல ஆப்ஷன்கள் உள்ளன எனவே நாம் திரும்பிச் சென்று தானியங்கி அளவிடுதல் என்று கூறுவோம் அதை அப்படியே வைத்திருக்க முடியும் ஆபிஷன்களை நாம் அதிகம் சரிபார்க்க தேவையில்லை எனவே இந்த நேரத்தில் இதை வைத்திருப்பது போதுமானது மற்றும் ஆபிஷன்களை செய்ய வேண்டிய அவசியமில்லை எனவே பிரச்சினை அமைக்கப்பட்டுள்ளது நாம் தீர்க்க தயாராக இருக்கிறோம் எனவே சால்வ் என்று ஒரு பொத்தானைக் கொண்டுள்ளது எனவே அந்த பொத்தானைக் கிளிக் செய்க நீங்கள் அதைக் கிளிக் செய்தால் நீங்கள் தீர்வைப் பெறுவீர்கள் X1 3 X2 4 இதன் மதிப்பு 66 எனவே சால்வர் சொலுஷன் என்று ஒன்று உள்ளது அதை நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் இங்கே சில அறிக்கைகளையும் உருவாக்கலாம் எனவே நீங்கள் பதில் என்ற அறிக்கையை உருவாக்கலாம் எனவே அந்த பதிலைக் கிளிக் செய்து சரி என்பதை அழுத்தவும் இது இங்கே பதில் அறிக்கை 1 எனப்படும் ஒரு அறிக்கையை உருவாக்குகிறது அதை நீங்கள் கீழே காணலாம் மீண்டும் அதைத் தீர்க்கவும் இன்னும் ஒரு முறை எனவே நீங்கள் அதே தீர்வைப் பெறுவீர்கள் இப்போது இந்த அறிக்கையை சென்சிட்டிவிட்டி என்று உருவாக்கி சரி என்பதைக் கிளிக் செய்யவும் எனவே இது ஒரு சென்சிட்டிவிட்டி அறிக்கையை உருவாக்குகிறது எனவே நாம் இப்போது இரண்டு அறிக்கைகளை உருவாக்கியுள்ளோம் அவை இங்கே உள்ளன தீர்வு என்பது ஏற்கனவே நமக்குத் தெரியும் இந்த விஷயத்தில் இருந்து தீர்வு X1 3 X2 4 என்பது புறநிலை செயல்பாடு மதிப்பு 66 க்கு சமம் எனவே நீங்கள் பெறும் பதில் அறிக்கையை கிளிக் செய்தால் பதில் அறிக்கையிலிருந்து உங்களுக்கு X1 3 இறுதி மதிப்பு 3 X2 இறுதி மதிப்பு 4 கிடைக்கும் இங்கே 3 மற்றும் 4 இருக்கும் இந்த இரண்டு மதிப்புகளையும் உண்மையில் காணலாம் எனவே இப்போது X1 இன் இறுதி மதிப்பு 3 X2 இன் இறுதி மதிப்பு இதிலிருந்து 4 என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே இதுதான் பதில் புறநிலை செயல்பாடு மதிப்பு இறுதி மதிப்பு 66 ஆகும் இது நம் பதிலில் கிடைத்தது இப்போது 3 மற்றும் 4 ஆகியவை மதிப்புடன் தீர்வு 66 க்கு சமமாக இருக்கும்போது தாள் 1 க்கு செல்லலாம் உணர்திறன் அறிக்கையும் நமக்கு ஏதாவது சொல்கிறது உண்மையில் நாம் இதற்குச் செல்கிறோம் நாம் பதில் அறிக்கைக்குச் செல்கிறோம் மேலும் இரண்டு விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம் இது முதல் செல் பிணைக்கப்படுவதாகவும் கூறுகிறது எனவே செல் மதிப்பு 21 ஸ்லாக் 0 இரண்டாவது செல் மதிப்பு 24 ஸ்லாக் 0 அதாவது 3 கமா 4 தீர்வு 21 மற்றும் 24 வளங்களை பயன்படுத்துகிறது எனவே இதுவும் இதில் காணப்படுகிறது எனவே புறநிலை செயல்பாட்டின் மதிப்பை நாம் காண்கிறோம் தீர்வைக் காண்கிறோம் கட்டுப்பாடுகள் இருப்பதையும் காண்கிறோம் இரண்டு தடைகளும் சமன்பாடுகளாக பூர்த்தி அடைகின்றன இப்போது மீண்டும் மற்றொரு அறிக்கையைப் பெற முயற்சி செய்கிறோம் இதை ஒரு முறை தீர்க்கிறோம் பின்னர் லிமிட்ஸ் என்று அழைக்கப்படும் மற்றொரு அறிக்கையைப் பெறுகிறோம் லிமிட்ஸ் அறிக்கையின் ஏதாவது ஒன்றை உருவாக்க முடியுமா என்று பார்ப்போம் எனவே தற்போது நாம் இதைப் பயன்படுத்துகிறோம் இந்த சிக்கலை நாம் தீர்த்து வைத்துள்ளோம் அதற்கான தீர்வை நமக்கு அளிக்க பதில் அறிக்கையைப் பயன்படுத்துகிறோம் இது 66 X1 3 மற்றும் X2 4 இன் இறுதி மதிப்பாகும் இது 66 இன் இறுதி மதிப்பை நமக்கு வழங்குகிறது எனவே நேரியல் நிரலாக்க சிக்கலை ஒரு அதிகபட்ச நோக்கத்திற்காக நாம் தீர்க்கிறோம் மேலும் ஒரு முறை நாம் சிக்கலை அமைத்தோம் நீங்கள் தீர்வைக் கிளிக் செய்யலாம் இதைப் பெற நீங்கள் இதைத் தீர்க்கலாம் இந்த தீர்வைப் பெற இது புறநிலை செயல்பாட்டுடன் X1 3 X2 4 ஆல் வழங்கப்படுகிறது மதிப்பு 66 க்கு சமம் இப்போது நாம் உண்மையில் தீர்க்கும் ஒரு குறைக்கும் சிக்கலை விளக்குகிறேன் எனவே நாம் செல்கிறோம் இப்போது நாம் ஒரு குறைக்கும் சிக்கலுக்கு செல்கிறோம் அதை நாம் தீர்க்க முடியும் எனவே இதுதான் நாம் தீர்க்கும் பிரச்சினை நான் உங்களுக்காக அதை பெரிதாக்குவேன் எனவே நாம் தீர்க்கும் குறைத்தல் சிக்கல் இது இது X1 X2 ≥ 4 5X1 2X2 ≥ 10 X1 X2 ≥ 0 க்கு உட்பட்டு 7X1 5X2 ஐக் குறைக்கிறது எனவே இப்போது இந்த சிக்கலுக்கான தாளை உருவாக்குகிறோம் இப்போது நாம் இரண்டு மாறிகள் வரையறுக்கிறோம் நான் அவற்றை Y1 மற்றும் Y2 என வரையறுத்துள்ளேன் நாம் X1 மற்றும் X2 ஐயும் பயன்படுத்தலாம் அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாம் சில தன்னிச்சையான மதிப்புகளைக் கொடுக்கலாம் இங்கே சில மதிப்பைக் கொடுக்கலாம் 3 என்று வைத்துக்கொள்வோம் மற்றொரு மதிப்பை இங்கே கொடுக்கலாம் அதன் மதிப்பு 5 என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நான் இரண்டு தன்னிச்சையான மதிப்புகளைக் கொடுத்துள்ளேன் இரண்டு தடைகள் நாம் குறிக்கோளைக் குறைக்கும் முதல் தடை எனவே ஒரு செயல்பாட்டின் நோக்கம் நான் இங்கு எழுதியுள்ளேன் நீங்கள் 7 x நிலை B3 5 x நிலை C3 ஐக் காணலாம் B3 மற்றும் C3 நிலைகள் Y1 மற்றும் Y2 இன் கொடுக்கப்பட்ட மதிப்புகள் ஆகும் அவை மாறிகள் எனவே தற்போதைய புறநிலை செயல்பாடு 46 ஆகும் இதேபோல் நான் இரண்டு தடைகளையும் எழுதியுள்ளேன் முதல் கட்டுப்பாடு எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 4 நான் எழுதியுள்ளேன் நான் இந்த X1 X2 ஐப் பயன்படுத்தும் போது இது உண்மையில் B3 x 1 X1 X2 1 முதல் X1 1 முதல் X2 வரை இந்த 8 ஆகும் இந்த 25 5 5 முதல் 3 2 முதல் 5 வரை 25 ஆகும் எனவே இரண்டாவது கட்டுப்பாடு 5X1 2X2 இது ≥ 10 ஆகும் எனவே இப்போது நான் இந்த சிக்கலுக்கான தீர்வியை அழைக்கிறேன் நான் தரவுக்குச் செல்கிறேன் நான் தீர்வி என்று அழைக்கிறேன் நான் ஏற்கனவே இங்கே எல்லாவற்றையும் செய்துள்ளேன் எனவே புறநிலை செயல்பாடு இந்த நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது இது பி 5 மாறி செல் நிலைகள் பி 3 மற்றும் சி 3 ஆகும் அவை இங்கே உள்ளன இரண்டு தடைகளும் ஏற்கனவே சேர்க்கப்பட்டது அவை தடைக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எனவே இப்போது நான் சில தன்னிச்சையான மதிப்புகளை 3 மற்றும் 5 ஐக் கொடுத்துள்ளேன் இப்போது Y1 0 666 ஆகவும் Y2 3 333 ஆகவும் உண்மையான மதிப்புகள் 23 மற்றும் 103 ஆகவும் இது 643 ஆகவும் தீர்க்கிறேன் எனவே 143 503 என்பது 643 மற்றும் இப்போது இரு கட்டுப்பாடுகளும் சமன்பாடுகளாக திருப்தி அடைந்துள்ளன என்பதையும் உகந்த தீர்வு Y1 23 Y2 103 மற்றும் மதிப்பு 643 என்பதையும் நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு குறைத்தல் சிக்கலை இவ்வாறு தீர்க்கிறீர்கள் எனவே உங்களிடம் அதிகரிப்பு சிக்கல் அல்லது குறைத்தல் சிக்கல் இருந்தாலும் சிக்கலை இங்கே இருப்பதைப் போல அமைக்கலாம் முதல் பகுதி சிக்கலை தாளில் எழுதுவது எனவே நீங்கள் மாறிகளை வரையறுக்கிறீர்கள் முக்கியமான விஷயம் என்னவென்றால் சில தன்னிச்சையான மதிப்புகளைக் கொடுப்பது பின்னர் நீங்கள் மாறிகளுக்கு வழங்கிய மதிப்புகளின் அடிப்படையில் புறநிலை செயல்பாட்டை எழுதுங்கள் தடைகளை எழுதுங்கள் பின்னர் தீர்வியை கொண்டுவரவும் பின்னர் புறநிலை செயல்பாட்டிற்கான நிலையை அமைக்கவும் இது B5 நிலை என்று நிகழ்கிறது B3 மற்றும் C3 ஆக மாறக்கூடிய மாறிகள் நிலையை அமைக்கவும் பின்னர் தீர்வியில் உள்ள தடைகளை சரியான சமத்துவமின்மையை சால்வர் நிலையில் இருந்து பயன்படுத்தவும் பின்னர் நீங்கள் தீர்வாளரை அழைத்ததும் தீர்வு காண்பவரைக் கேட்டதும் இந்த தீர்வைப் பெறுவீர்கள் எனவே நேரியல் நிரலாக்க சிக்கல்களை நாம் இவ்வாறு தீர்க்கிறோம் அடுத்த வகுப்பில் இந்த நிரலாக்க சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான கூடுதல் எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் பாடத்தின் ஆரம்பத்தில் நாம் வகுத்த சில சிக்கல்களைப் புரிந்துகொள்வோம் அந்த சிக்கல்களுக்கான தீர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்பதைப் புரிந்துகொள்வோம்